இந்த சர்க்யூட்டில் சுவாரஸ்யமான விஷயம் இந்த குறிப்பிட்ட பகுதி தொடர் ரெஸிஸ்டர்க்கு சமமானது அடிப்படையில் இது RDS ஆகும் நான் உங்களுக்கு முக்கியமாகக் குறிப்பிடுகிறேன் எந்தவொரு வோல்டேஜ் ரெகுலேட்டரிலும் அவுட்புட் லோடு கரண்ட் மற்றும் தேவையான அவுட்புட் பவருக்கு ஏற்றாற்போல் தன்னை சரிசெய்து கொள்ளும் ஒரு வேரியபில் ரெஸிஸ்டரை அமைக்க உங்களால் முடிந்தால் ஓரு நல்ல வோல்டேஜ் ரெகுலேட்டரை சரியாக உருவாக்கிவிட்டீர்கள் மேலும் இங்கு சார்ஜ் பம்புகள் என்று அழைக்கப்படுபவை உள்ளன அடிப்படையில் சார்ஜ் பம்ப் மின்னழுத்த பெருக்கல் செய்யும் சில கட்டமைப்புகளை வழங்கும் இவை அனைத்தின் அர்த்தம் நம் அசல் எம்பட்டட் சிஸ்டம் யோசனைக்கு திரும்பிச் சென்றால் அதில் பல விஷயங்கள் உள்ளன அதில் நாம் சொன்ன முக்கியமான ஒன்று பவர் சப்ளை ஒரு பகுதி எல் ஓவின் பயன்பாடு என்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்றொரு பகுதி ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் என்று தெரிகிறதுஸ்விட்சிங் ரெகுலேட்டர் திடீரென்று சார்ஜ் பம்ப் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தையையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இப்போது கேள்வி இது மற்றும் இது பற்றி எங்களுக்கு அதிகம் தெரியாது ஆனால் எல் ஓ நன்றாக இருக்கிறது நீங்கள் மீண்டும் அதே கேள்வியை எதிர்கொள்கிறீர்கள் இந்த கோர்ஸின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல 3 விருப்பங்கள் உள்ளன சரியானதை தேர்வு செய்ய வேண்டும் இது மீண்டும் அதே கேள்விக்கு செல்கிறது எனவே ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் என்ன செய்கிறது என்பதை மெதுவாகக் கண்டுபிடிப்போம் பின்னர் இந்த சார்ஜ் பம்பிற்குச் செல்வோம் பின்னர் அவற்றில் 3 க்கு இடையில் ஒப்பிட்டுப் பாருங்கள் பின்னர் இந்த பயன்பாட்டிற்கு எல் ஓ என்பது சரியான தேர்வாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வாருங்கள் மற்றொரு பயன்பாட்டிற்கு இது சுவிட்ச் ரெகுலேட்டர் அல்லது சார்ஜ் பம்ப் ஆகும் எனவே அது முக்கிய புள்ளி இவை அனைத்தும் சற்று முன்னர் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு வழிவகுத்தன அது எல் ஓ அல்லது சுவிட்ச் ரெகுலேட்டரை எடுத்துக் கொண்டால் இவை இரண்டும் ஒரு வோல்டேஜ் குறிப்பு Vref நீங்கள் ஒரு நிலையான Vout ஐ பெற விரும்பினால் இதை செய்ய விரும்பினால் Vi ஐ ஒரு பாக்ஸாக கருதுங்கள் மேலும் உங்களிடம் Vout உள்ளது கன்ஸிஸ்டன்ஸிக்காக எப்போதும் Vi V அவுட் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் வோல்டேஜ் ரெகுலேஷன் செய்கிறீர்கள் அதிக இன்புட் வோல்டேஜ் எடுத்து குறைந்த அவுட்புட் வோல்டேஜ் உருவாக்குவதாகும் பொதுவாக 5 வோல்ட் முதல் 3 3 அல்லது 3 3 முதல் 3 0 வரை மற்றும் அது போன்று எனவே அது போன்ற வோல்டேஜ்கள் உள்ளன எனவே கன்ஸிஸ்டன்ஸிக்காக அதிக இன்புட் வோல்டேஜ் எடுத்து குறைந்த அவுட்புட் வோல்டேஜை உங்களுக்கு வழங்கும் ஒரு ஸ்விட்சிங் ரெகுலேட்டரைக் கருத்தில் கொள்வோம் அத்தகைய ரெகுலேட்டரை பக் கன்வெர்ட்டர் என்றும் அழைக்கலாம் பக் கன்வெர்ட்டர் LDO மற்றும் பக் கன்வெர்ட்டர் இரண்டின் எடுத்துக்காட்டுகளையும் எடுத்துக்கொள்வோம் அவை இரண்டிற்கும் இந்த வோல்டேஜ் குறிப்பு தேவை அவுட்புட்டில் எந்தவிதமான ஒழுங்குமுறைகளையும் செய்ய மீண்டும் நம் அடிப்படைக்குச் செல்வோம் மிக அடிப்படையான சுற்றுக்குச் செல்வோம் தொகுதி வரைபடம் நான் விவரங்களைப் பெறப் போவதில்லை ஆனால் இந்த முறை நான் லீனியர் ரெகுலேட்டரை அல்ல ஆனால் நான் ஸ்விட்சிங் ரெகுலேட்டரை வரைவேன் நாம் ஒரு பிளஸ் மற்றும் நம் வழக்கமான எர்ரர் ஆம்ப்ளிஃபையரைக் கொண்டிருக்கும் தொடக்க நிலைக்குச் செல்வோம் இப்போது நான் குறிப்பிட்டதைத் பெற நமக்கு ஒரு Vref தேவைப்படுகிறது இந்த Vref தெளிவாக ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு ஒப்பீடு செய்யும்போது பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே அடிப்படையில் இது நம் எர்ரர் ஆம்ப்ளிஃபையருக்குத் திரும்பியுள்ளது இது இங்கே Vout இங்கு R1 உள்ளது இங்கு R2 உள்ளது மற்றும் Vref க்கும் இந்த பின்னூட்ட புள்ளிக்கும் இடையில் நடக்கும் வழக்கமான ஒப்பீடுதெளிவாக இது ஒரு பின்னூட்டம் எனவே எந்த சுவிட்ச் ரெகுலேட்டரின் தொகுதி வரைபடத்தையும் பார்த்தால் இது ஒரு பின்னூட்ட புள்ளியாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது இது எவ்வாறு இன்புட் பக்கத்திற்கு செல்கிறது என்பது நன்றாக தெரிகிறது எனவே இதை அகற்றி இங்கே வைக்கவும் நாம் ஒரு சரியான நல்ல சுற்று எழுதுகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் முதலில் அடிப்படை ஐடியா அதாவது அடிப்படை ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் ஐடியாக்குச் செல்லுங்கள் அடிப்படை என்ன அடிப்படை ஐடியா ' நீங்கள் எனர்ஜைஸ் செய்யுங்கள் பின்னர் டெலிவர் செய்யுங்கள் மற்றும் டெலிவர்ஐ தொடர்ந்து நீங்கள் எதை எனர்ஜைஸ் செய்கிறீர்களோ அதை தொடர்ந்து எனர்ஜைஸ செய்யுங்கள் நீங்கள் எதை எனர்ஜைஸ் செய்கிறீர்கள் ஒரு கெபாஸிடர் அல்லது இன்டக்டர் இரண்டுமே சாத்தியம் என்பது நினைவிருக்கிறதா எனவே ஒரு இன்டக்டரை எனர்ஜைஸ் செய்வதைக் கருத்தில் கொள்வோம் அடுத்த கேள்வியாக ஒரு இன்டக்டரை எவ்வாறு எனர்ஜைஸ் செய்வீர்கள் ஒரு இன்டக்டரை இங்கே வைப்போம் இது ஆற்றல் பெற வேண்டும் இப்போது இந்த இன்டக்டரை எனர்ஜைஸ் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வோல்டேஜ் வழங்கப்பட வேண்டும் இது ஒரு ஆற்றலைச் சேமிக்க வேண்டும்தெளிவாக நாம் நமது பிரபலமான தொடர் பாஸ் சுற்றுக்கு செல்ல வேண்டும் இப்போது நாம் இங்கே தொடர் பாஸ் உறுப்பை திரும்பப் பெற்றிருக்கிறோம் வழக்கம் போல் தொடர்ச்சிக்காக நான் தொடர்ந்து ஒரு NMOS NMOSFET n சேனல் MOSFET ஐப் பயன்படுத்துகிறேன் இப்போது நாம் இங்கே அதையே வைத்திருப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பகுதியில் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த பகுதியில் இது கொஞ்சம் வித்தியாசமானது உங்களிடம் உண்மையில் இருப்பது ஒரு ஆஸிலேட்டர் இது தொகுதி வரைபடம் மற்றும் இந்த ஆஸிலேட்டரை கொஞ்சம் நகர்த்துவோம் தெளிவுபடுத்துவதற்காக மீண்டும் வரைகிறேன் எனவே இதை மறுவடிவமைப்பதைத் தவிர வேறொன்றுமில்லை இது ஒரு ஆஸிலேட்டர் இது போன்ற ஒன்றை நான் செய்துள்ளேன் இதை நீக்க வேண்டும்நாம் ஒரு மோஸ்ஃபெட்டை வரைய அடிப்படை வழியை மீறும் வரியை கொண்டிருக்க முடியாது இது தொடர்ந்து இப்படியே இருக்கட்டும் இது ஒரு கேட் நிச்சயமாக இது சோர்ஸ் ஓரு டிரெய்ன் உள்ளது ஏனென்றால் எல்லா விவாதங்களிலும் விஷயங்களை சீராக வைத்திருப்பதற்காகவே நான் ஒரு n சேனல் MOSFET ஐ எடுத்துள்ளேன் எனவே எர்ரர் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் நேரடியாக கேட்டை ஈர்க்கும் எல் ஓவைப் போலல்லாமல் இங்கே கேட் உண்மையில் சுவிட்ச் ஆப் மற்றும் ஆஃப் மற்றும் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுவதை இங்கே காணலாம் இங்கே ஒரு சுவிட்ச் இருப்பதைக் காணலாம் இந்த சுவிட்ச் அடிப்படையில் இதை இணைக்கிறது மற்றும் துண்டிக்கிறது எனவே கேட் வோல்டேஜைப் பயன்படுத்துகிறது அல்லது கேட் வோல்டேஜை நீக்குகிறது அதுதான் உண்மையில் நடக்கும் அதனால்தான் சுவிட்ச் மூடப்படும் ஒவ்வொரு முறையும் இது சுவிட்ச் ரெகுலேட்டர் என்று அழைக்கப்படுகிறது சுவிட்ச் மூடப்பட்டது என கருதுவோம் என்ன நடக்கும் இன்டக்டர் ஆற்றல் பெறுகிறது மற்றும் சேமிப்பு உள்ளது இந்தச் சாதனத்தில் சேமிப்பிடம் உள்ளது அது எவ்வாறு சேமிக்கிறது இந்த பாதையில் செல்கிறது இது செயல்பாட்டில் உள்ள லோடுக்குச் சக்தியையும் வழங்குகிறது நான் இதனை RL என்பேன் இப்போது இது திறக்கும் ஒவ்வொரு முறையும் இது தேவை அது திறக்கும் ஒவ்வொரு முறையும் அது சுழல்கிறது இங்கே அது சுற்றுகிறது அது உண்மையில் இதுபோன்று மீண்டும் பரவுகிறது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது வெளிப்புற சுழற்சியைச் செய்து கொண்டிருந்தது மற்றொன்று அது ஒரு உள் சுழற்சியைச் செய்து கொண்டிருந்தது இந்த டையோடு இருந்ததால் அது சுற்றினை மூட முடிந்தது மேலும் இங்கு ஆற்றலைப் பரப்ப முடிந்தது லோடிற்குத் தேவையான பவரை மீண்டும் இந்த RL ற்கு செலுத்துகிறது முதல் முறையாக RL க்கு இந்த சுழற்சியில் இருந்து கிடைத்தது இரண்டாவது முறையாக RL சேமித்ததைப் பெற்றது இது இந்த லோடுக்குள் இன்டக்டரில் வைக்கப்பட்டது இந்த இன்டக்டர் டிராப்பாகும்போது சேமிப்பு குறையும் இது தற்போதைய சேமிப்பக திறன் குறையும் இந்த சுவிட்ச் இந்த சுவிட்சைத் திறந்து மீண்டும் மூடி மீண்டும் லோடிற்குத் சக்தியை வழங்குகிறது மேலும் செயல்பாட்டில் இந்த இன்டக்டரைச் சார்ஜ் செய்கிறது சேமித்து வைக்கும் பணியில் சேமிக்கிறது சக்தியை லோடுக்கு வழங்குகிறது திறக்கும்போது திறக்கிறது சேமிப்பி்ல் இருந்து மின்னோட்டத்தை இழுக்கிறது சேமித்து வைத்த மின்னோட்டத்தை சேமித்து வைக்கும் மின்னோட்டத்தை இன்டக்டரில் மின்னோட்ட வடிவில் சேமித்து வைக்கும் ஆற்றலை லோடுக்கு வழங்குகிறது பின்னர் அதை மீண்டும் மூடி திறக்கவும் மூடவும் திறக்கவும் மீண்டும் திறக்கவும் மூடவும் இது இப்படியே செல்கிறது இந்த புள்ளியை இங்கே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புள்ளி ஒரு அனலாக் இன்புட் உணர்வாக தொடர்கிறது இது ஒரு அனலாக் புள்ளி மட்டுமே அனலாக் உணர்திறன் உள்ளது இந்த அனலாக் சென்சிங் டிஜிட்டல் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் மற்றும் பலவாக மாற்றப்படுகிறது எனவே இந்த டிரான்சிஸ்டர் அது ஸ்விட்ச் ஆகிறது எனவே அடிப்படையில் நீங்கள் இங்கே ஒரு அனலாக் உள்ளீட்டை எடுத்து பின்னர் அதை ட்யூடி சைக்கிள் கட்டுப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சிக்னலாக மாற்றுகிறீர்கள் அத்தகைய தொகுதி அடிப்படையில் பல்ஸ் விட்த் மாடுலேட்டர் பல்ஸ் விட்த் மாடுலேட்டர் தொகுதி என குறிப்பிடப்படுகிறது நீங்கள் கேட்கலாம் ஒரு லீனியர் ரெகுலேட்டருக்கும் மற்றும் ஒரு ஸ்விட்சிங் ரெகுலேட்டருக்கும் என்ன வித்தியாசம் இந்த குறிப்பிட்ட வேலையில் PWM தொகுதி முக்கியமானது எல்லாம் எப்படி நடந்தது என்பதைக் காண்பிப்பதற்காக இங்கே ஒரு நல்ல படத்தை வரைகிறேன் இதை இங்கே வைக்கிறேன் சிஸ்டத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை சில எளிய அலைவடிவங்களால் கவனித்துக்கொள்ளுங்கள் தேவைப்படும் அவுட்புட் மின்னழுத்தம் 3 3 என்று கூறுவோம் இந்த எடுத்துக்காட்டு 3 3 வோல்ட் ஒரு எடுத்துக்காட்டு அல்லது நீங்கள் விரும்பும் சில அவுட்புட் மின்னழுத்தம் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் சார்ஜ் செய்வீர்கள் நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்வீர்கள் சார்ஜ் செய்வீர்கள் டிஸ்சார்ஜ் செய்வீர்கள் இப்படியே தொடரும் இதை நான் சீராக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே நான் சீராக இல்லை எனவேமீண்டும் வரைகிறேன் சிறிது பயிற்சியுடன் நிலைத்தன்மையைப் பெறலாம் நான் அதை இன்னும் கொஞ்சம் செங்குத்தாக மாற்றுகிறேன் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது இது இந்த மேல் வரியை சார்ஜ் செய்யும் ஒவ்வொரு முறையும் இங்கே ஆன் இருப்பது போலாகும் 1 போன்றது மேலும் நீங்கள் இங்கே மீண்டும் பார்க்கிறீர்கள் இது கீழே போகிறது இது கீழே போகிறது மீண்டும் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் எனவே இது கீழே போகிறது இதை இங்கே அழித்து இங்கே வைக்கிறேன் எனவே அது கீழே போவதை நீங்கள் காண்கிறீர்கள் மீண்டும் இங்கே அது ஆன் ஆக வேண்டும் மீண்டும் இங்கே அணைக்க வேண்டும் எனவே நீங்கள் வரைய விரும்பினால் அதை நன்றாக இங்கே வரைவேன் இந்த விட்த் இது போன்றது பின்னர் மிகச் சிறிய விட்த் உள்ளது பின்னர் இங்கே ஒரு விட்த் உள்ளது இது கீழே வருகிறது பின்னர் இது இங்கே ஒரு பெரிய விட்த் ஆகும் சரியான நேரத்தில் இதைப் பாருங்கள் நான் இதை இன்னும் கொஞ்சம் குறுகலாக்குவேன் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குவேன் வேறுவிதமாகக் கூறினால் நான் உங்களுக்குக் காட்ட முயற்சிக்கிறேன் இந்த டைம் t 1 உள்ளது இந்த t 2 உள்ளது பின்னர் இந்த t3 உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 3 வெவ்வேறு நீளமுடைய மாறுபட்ட 3 காலங்களை கவனிக்கலாம் இந்த 3 வேறுபட்டவை 3 வெவ்வேறு மாறுபட்ட நீளங்கள் கொண்டவை எனவே இது உண்மையில் இதுபோன்று இல்லை இது 50 சதவீத ட்யூடி சைக்கிளில் இல்லை ஆனால் இது உண்மையில் இந்த வகையான நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த அலைவடிவம் எவ்வாறு சரியாக இருக்கும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு இது அடிப்படையில் மாறும் அவுட்புட் மின்னழுத்தம் மிகவும் நிலையானதாக இருந்தால் நீங்கள் திரும்பிச் சென்று மீண்டும் ஸ்கெட்ச் செய்யலாம் இது கிட்டத்தட்ட இதுபோன்று இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் அது மிகச் சிறிய நேரமாகும் ஏறக்குறைய இது மிகக் குறுகிய காலத்திற்கு ஆன் ஆக இருக்கும் மிகக் குறுகிய நேரத்திற்கு ஆஃப் ஆக இருக்கும் இது டிஸ்சார்ஜ் செய்யாமலே இன்டக்டரில் இது நேரடியாக மின்னோட்டத்தை வழங்க முடியும் எனவே இது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்காது உண்மையில் இறுதியில் எதுவும் நடக்க விரும்பவில்லை எல்லாம் ஒரு நேர் கோட்டில் இருக்க வேண்டும் எனவே இது ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் உண்மையில் ஒரு பக் கனவெர்ட்டரில் அவுட்புட்டில் கணிசமான அளவு ரிப்பிள் இருக்கிறது அதாவது அவுட்புட்டில் ஒரு ரிப்பிள் உள்ளது எனவே உங்கள் எம்பட்டட் சிஸ்டத்திற்கு என்ன தேவை என்பதைப் பொறுத்து நீங்கள் ஒரு லீனியர் எல் ஓ அல்லது எல் ஓ போன்ற லீனியர் ரெகுலேட்டர் அல்லது பக் கன்வெர்ட்டர் போன்ற சுவிட்ச் ரெகுலேட்டர் போன்ற பக் மாற்றியை தேர்வு செய்வீர்கள் இவற்றின் பெரிய சுருக்கம் என்ன இவை அனைத்தின் பெரிய சுருக்கம் என்னவென்றால் இந்த சுவிட்ச் ரெகுலேட்டர் அனலாக் மற்றும் டிஜிட்டல் ஆகியவற்றின் கலப்பினமாகும் இது ஒரு பி டபிள்யூ எம் தொகுதிக்கு வழிவகுக்கிறது இது மிகவும் சுவாரஸ்யமான தொகுதியாகும் ஏனென்றால் இது இந்த தொகுதியின் விவரங்களுக்கு நான் செல்லவில்லை ஆனால் உண்மையில் நீங்கள் தொகுதியின் உட்புறத்தைப் பார்த்தால் ஒரு க்ளாக் ஜெனரேட்டர் இருக்கும் என்பதைக் காண்பீர்கள் பின்னர் ஒரு கம்பேரட்டர் இருக்கும் பின்னர் உங்களிடம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத கடிகாரங்கள் டிஜிட்டல் டிரைவர் சுற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத டிஜிட்டல் டிரைவர்கள் டிரைவிங் சுற்றுகள் இருக்கும் சாவ்டூத் ஜெனரேட்டர் சாவ்தடூத் ஜெனரேட்டர் இதில் நீங்கள் ஒரு சுவிட்ச் அவுட்புட்ஐ பெறுகிறீர்கள் இது உண்மையில் ஒரு சாவ்டூத் மற்றும் முக்கோண வேவ் ஜெனரேட்டர் மற்றும் அதிலிருந்து வருகிறது எனவே இது மிகவும் சிக்கலான தொகுதி இதை நாம் விரிவாகப் பார்க்க மாட்டோம் ஆனால் விஷயம் இது உண்மையில் ஒரு சுவிட்ச் ரெகுலேட்டரின் முக்கியமான தொகுதியாக ஒரு பகுதியின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் நாம் முன்னர் விவாதித்தவற்றிற்கு கொண்டு வருகின்றன ரெகுலேட்டரின் ரெஸ்பான்ஸ் டைம் ரெஸ்பான்ஸ் டைம் பற்றி இப்போது நீங்கள் எல் ஓஐ எடுத்துக் கொண்டால் எளிய சில காம்போனென்ட்ஸ் சில காம்போனென்ட்ஸ் எந்தவொரு ஆற்றல் வகையையும் அதிக சேமித்து வைக்கிறது ஓ இதற்கு முன் நான் அதற்குச் செல்ல வேண்டும் ஒரு அவுட்புட் கெபாஸிடரை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது ஒரு கெபாஸிடர் இது லோ பாஸ் ஃபில்டர் போன்றது இது ஒரு லோ பாஸ் ஃபில்டர் நேரம் அனுமதித்தால் இதை நான் விவரிக்கிறேன் ஆனால் இப்போது இது ஒரு லோ பாஸ் ஃபில்டர் கெபாஸிடர் என்று கருதுவோம் லோ பாஸ் ஃபில்டர் வேலையைச் செய்வதற்காக இந்த கெபாஸிடர் உள்ளது ஆகவே ரெகுலேட்டரின் ரெஸ்பான்ஸ் நேரத்திற்கு வந்தால் எல் ஓ மிகக் குறைவான கூறுகள் மற்றும் மிகக் குறைந்த கூறுகளுடன் எளிமையாக இருக்கிறது மற்றும் 0 25 மைக்ரோ செகன்ட்டிலிருந்து 1 மைக்ரோ செகன்ட் வரை ரெஸ்பான்ஸ் நேரங்களைக் கொண்டுள்ளது அதாவது இது 1 மெகாஹெர்ட்ஸிலிருந்து 8 மெகா ஹெர்ட்ஸ் வரை சரியா மன்னிக்கவும் அது 8 எனவே இது 0 5 என்பது 2 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 2 மெகாஹெர்ட்ஸ் 4 மெகாஹெர்ட்ஸ் மன்னிக்கவும் 4 மெகாஹெர்ட்ஸ் மன்னிக்கவும் இது மிக உயர்ந்த வேகத்தில் மாறுகிறது இந்த ரெஸ்பான்ஸ் நேரம் உண்மையில் 4 மெகாஹெர்ட்ஸ் வரை அதிகமாக இருக்கலாம் அதேசமயம் ஸ்விட்சிங் ரெகுலேட்டரில் சுவிட்ச் ரெகுலேட்டர் உண்மையில் மிகவும் மந்தமானது ரெஸ்பான்ஸ் நேரத்தின் 8 முதல் 2 முதல் 8 மைக்ரோ விநாடிகள் உங்களுக்குக் கிடைக்கும் இது உண்மையில் ஒரு மிக முக்கியமான பாராமீட்டர்நாம் வடிவமைக்க முயற்சிக்கும் டேடா ஷீட்டைப் பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்பதை நினைவில் கொள்க நீங்கள் ஒரு வடிவமைப்பைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் அதில் நீங்கள் ஒரு ரெகுலேட்டர் தொகுதியைப் பார்க்கிறீர்கள் உங்கள் தரவுத் டேடா ஷீட்டைப் பார்க்க வேண்டும் நீங்கள் எதைப் பார்ப்பீர்கள் இவை உண்மையில் நீங்கள் பார்க்க வேண்டிய டேடா ஷீட் விவரக்குறிப்பு எனவே நீங்கள் அதைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நீங்கள் ரெஸ்பான்ஸ் நேரத்தை உண்மையில் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே இதைக் கூறும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கூறவருவது நம்மிடம் ஒரு பவர் சப்ளை தொகுதி உள்ளது முக்கிய விஷயம் இதுதான் இது நம் ஸ்டான்டர்டு 3 3 வோல்ட்ஐ வழங்குகிறதுநம்மிடம் ஒரு லோடு உள்ளது மேலும் லோடு செயல்படுவதற்கு 3 3 வோல்ட் தேவைப்படுகிறது என்னிடம் 3 3 வோல்ட் சோர்ஸ் உள்ளது என்று நீங்கள் சொன்னால் அது போதாது அவற்றில் 3 3 வோல்ட் லோடு தேவை உள்ளது அவற்றில் 2 ஐ இணைத்து மின் தேவையை கவனித்துக் கொள்கிறேன் என்பது முடியாது அது தவறானதுதேவையான அவுட்புட் மின்னழுத்தம் உங்களிடம் இருப்பதால் மட்டும் இணைக்க முடியாது நீங்கள் கேள்விகளைக் கேட்க வேண்டும் மேலும் ஐ டி பயன்பாட்டிற்கான சரியான அமைப்பை நீங்கள் உட்பொதிக்கும் வகையில் கேள்விகளைக் கேட்க வேண்டும் சரியான தேர்வு மிகவும் உகந்த தேர்வாகும் எனவே இது ஒரு எல் ஓ ஆக இருக்கலாம் அது ஒரு சுவிட்ச் ரெகுலேட்டராக இருக்கலாம் அது சுவிட்ச் என்று நான் கூறும்போது பக் கன்வெர்ட்டராக இருக்க முடியும் அது ஒரு சார்ஜ் பம்பாகவும் இருக்கலாம்எனவே இது மீண்டும் ஒரு கேள்வி எனவே அதுதான் விஷயம் எனவே உண்மையில் இது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாராமீட்டர் ரெஸ்பான்ஸ் நேரம் அமைப்பிற்குத் தேவைப்பட்டால் ரெகுலேஷன் முறைகளை தீர்மானிப்பதற்கான முக்கியமான தேவைகளில் ஒன்றாக ரெஸ்பான்ஸ் நேரத்தைக் கருத வேண்டும் இது ஏன் ஒரு பிரச்சினை என்பதுதான் கேள்வி இந்த ரெஸ்பான்ஸ் நேர ரெகுலேட்டரைப் பற்றி நீங்கள் பேசும்போது ரெகுலேட்டர் நிலைத்தன்மை முக்கியமானது என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் இது எதிர்மறை பின்னூட்டம் கொண்ட க்ளோஸ்டு சர்க்யூட் அமைப்பு என்பதால் ரெகுலேட்டர் நிலைத்தன்மை ஒரு முக்கியமான தேவை இது நிலையானதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த எதிர்மறையான பின்னூட்டங்கள் மற்றும் சென்சிங்கால் எந்த நன்மையும் பெற முடியாது வேறுவிதமாகக் கூறினால் ரெகுலேட்டர் அலைவரிசை போன்ற ஒரு ரெகுலேட்டருக்கான டெர்ம்களை மெதுவாக அறிமுகப்படுத்துகிறோம் ரெகுலேட்டர் அலைவரிசை ஸ்விட்சிங் அதிர்வெண்ணிற்கு ஓரு டிகேட் அளவிற்கு கீழாக இருக்க வேண்டும் இந்த எண்ணை fSW என்று அழைப்போம் சுமார் ஒரு டிகேட் அளவிற்கு சொல்லலாம் இது மிக முக்கியமான விஷயம் அலைவரிசை ஸ்விட்சிங் அதிர்வெண்ணை விட ஒரு டிகேட் அல்லது அதற்கு மேல் குறைவாக வேண்டும் மேலும் பல சரியான காம்போனென்ட்ஸ் வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் காம்போனென்ட்ஸின் அவுட்புட்டில் ஒரு இன்டக்டரை வைக்க வேண்டும் நிறைய காம்போனென்ட்ஸ் சுவிட்ச் ரெகுலேட்டரின் இந்த மோசமான செயல்திறனுக்கான காரணங்களில் இதுவும் ஒன்று இந்த அலைவரிசை உண்மையில் மிகவும் லிமிட்டடாக உள்ளது என உங்களுக்கு தோன்றலாம் நாங்கள் ஏன் சுவிட்சிங் அதிர்வெண்ணை அதிகரிக்கக்கூடாது என்று எனவே நான் ஏன் சுவிட்சிங் அதிர்வெண்ணை அதிகரிக்கக்கூடாது நீங்கள் சுவிட்சிங் அதிர்வெண்ணை அதிகரித்தால் என்ன நடக்கும் இது ஸ்மூத் ஆகுமா இது ஸ்மூத் ஆக்கி அவுட்புட்டில் ஒரு நல்ல சிக்னலை உங்களுக்குக் கொடுக்கும் சிறந்த தெளிவுக்காக இதை வரைகிறேன் மன்னிக்கவும் இது அதிக அதிர்வெண்ணில் மாறுகிறதென்றால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலையான டி யைப் பெறுவீர்கள் சிறிய ஜாக்கிங் உடன் ஆனால் கிட்டத்தட்ட நிலையான டி சி ஒரு மிக உயர் அதிர்வெண்ணில் மாறினால் என்ன தவறு என்று எழுத முடியும் இல்லை சுவிட்சிங் அதிர்வெண் அதிகரிப்பது சரியான தேர்வு இல்லை இது ஒரு முக்கியமான விஷயமாகும் சுவிட்சிங் இழப்புகள் சுவிட்சிங் இழப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இதன் விளைவாக இது அதிக பேட்டரியை இழக்கிறது நீங்கள் இங்கே ஒரு பேட்டரியை இன்புட் சோர்ஸாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது சிதறடிக்கிறது இது பேட்டரியின் செயல்பாட்டு வாழ்நாளைக் குறைக்கிறது அதிக பேட்டரி ஆற்றலைக் கலைக்கிறது மற்றும் வாழ்நாளைக் குறைக்கிறது எனவே உங்கள் சுவிட்ச் ரெகுலேட்டரைச் சரிபார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சுவிட்ச் அதிர்வெண் என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே உங்களுக்குத் தெரிந்தபடி இந்த கட்டத்தில் பேட்டரியைப் பற்றி பேச வைப்பது மோசமான அனுமானம் அல்ல ஏனெனில் ஒரு IOT சாதனம் வெளிப்படையாக உங்களுக்குத் தெரிந்த ஏசி மெயின்களுடன் இணைக்கப்படப் போவதில்லை இது ஒரு பேட்டரி இயக்கப்படும் அமைப்பாக இருக்கப் போகிறது மேலும் வெளிப்படையாக நீங்கள் பேட்டரியின் வாழ்நாளைக் கருத்தில் கொள்ள வேண்டும் பேட்டரியின் செயல்பாட்டு வாழ்நாள் ஒரு நேரத்தின் அளவு மாற்றுவதற்கான செலவு ஏற்கனவே சொன்னது போல் மிக அதிகமாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது மிகவும் முக்கியமான பிரச்சினை எனவே நீங்கள் விரும்பும் அளவுக்கு நீங்கள் விரும்பும் போது சுவிட்சிங் அதிர்வெண்ணை அதிகரிக்க முடியாது எனவே அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் பேசுகிறோம் லீனியர் லீனியர் ரெகுலேட்டர் மற்றும் சுவிட்ச் ரெகுலேட்டரைப் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது இது ஏறத்தாழ ஒரு தொகுதி வரைபடக் கண்ணோட்டத்தில் எளிதானது இந்த ரெகுலேட்டர்களின் தேர்வை நீங்கள் உண்மையிலேயே பார்க்கத் தொடங்கும்போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பல விஷயங்களை பல பாராமீட்டர்கள் பற்றி நீங்கள் அறிவீர்கள் அவற்றில் ஒன்று உண்மையில் நாய்ஸ் மீண்டும் முக்கியமானதாக இருப்பது ஒரு டேடா ஷீட் பாராமீட்டர் ஆகும் நீங்கள் திரும்பிச் சென்று இந்த சுவிட்சிங் சாதனத்தைப் பார்த்தால் உண்மையில் என்ன நடக்கும் என்று பாருங்கள் இந்த சுவிட்சிங் சாதனம் அவுட்புட்டிற்குச் சக்தியை வழங்கும் ஒன்றாகும் அதாவது ஒவ்வொரு முறையும் அது அணைக்கப்பட்டு அதை மாற்றும்போது அது நாய்ஸை உருவாக்குகிறது இது ஒரு குறிப்பிட்ட அளவு நாய்ஸை உருவாக்குகிறது மேலும் அந்த நாய்ஸ் ரெகுலேட்டர் உண்மையில் தயாரிக்கப்படும் சிலிக்கான் வழியாக அனைத்தையும் ஊடுருவி வருகிறது உங்களிடம் ஒரு பாஸ் உறுப்பு உள்ளது உண்மையில் ஒரு பாஸ் உறுப்பு சுவிட்ச் செய்யப்படுகிறது சுவிட்ச் செய்யப்படுவது இன்னும் பல சிக்கல்களை உருவாக்குகிறது அதேசமயம் எல் ஓ உடன் அந்த சிக்கல் இல்லை சரியா தொடர் பாஸ் உறுப்பு எப்போதும் எல்லா நேரத்திலும் கன்டக்ட் செய்கிறது இங்கே மட்டுமே PWM சிக்னலின் அவுட்புட்டில் இருந்து கேட்டை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் அதிக சத்தத்துடன் வெளியேற வேண்டியிருக்கும் இது சுவிட்ச் ரெகுலேட்டராக இருந்தால் அது அதிக சத்தமாக இருக்கும் இது ஒரு காரணமாகும்

இப்போது இது ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது ஆம் நாம் ஒரு சமயம் சுவிட்சிங் செய்கிறோம் ஒரு சமயம் தொடர் பாஸை சுவிட்சிங் செய்கிறோம் மேலும் எல்லா நேரத்திலும் அதை ஆனாக வைத்திருக்கிறோம் 2 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளனஇதை நீங்கள் ரெகுலேட்டரின் ஆஃப் முனையுடனும் இதை பக் கன்வெர்ட்டருடனும் இணைத்திருக்கிறீர்கள் இது மிக பவர் கன்வெர்ஷன் பற்றிய முக்கியமான விஷயம் எனவே இப்போது நாம் விவாதிக்கும் அனைத்தையும் கவனமாக பாருங்கள் நீங்கள் ஸ்விட்சிங் ரெகுலேட்டரை எடுத்துக் கொண்டால் நீங்கள் இதைப் பார்த்தால் இதைக் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையில் 10 முதல் 100 மில்லிவோல்ட்களுக்கு அருகில் இருக்கக்கூடும் இதை நீங்கள் நெருக்கமாக ஒப்பிடுகையில் இப்போது எல் சுமார் 0 3 வோல்ட் முதல் 300 மில்லிவோல்ட்கள் வரை உங்களிடம் இருக்கும் எல் ஓ வகையைப் பொறுத்து இந்த வேறுபாடு அதிகமாக இருக்கும் சக்தி மாற்றும் திறன் பற்றிய முழு விவாதமும் இன்புட் அவுட்புட் வேறுபாட்டைப் பற்றியது அதுதான் இறுதியில் குரல் கொடுத்தது ஏனெனில் ரெகுலேட்டர் முழுவதும் வீழ்ச்சி அதிகமாக இருப்பதால் செயல்திறன் மோசமாகிறது மோசமான செயல்திறன் ரெகுலேட்டர் முழுவதும் வீழ்ச்சி குறைவாக இருப்பதால் செயல்திறன் அதிகமாக உள்ளது சில எளிய வெளிப்பாடுகளை எழுதி உண்மையில் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம் செயல்திறனை பின்வருமாறு சுட்டிக்காட்டலாம்

இது இன்புட்டில் கிடைக்கும் சக்திக்கு ஏற்ப அவுட்பட்டில் கிடைக்கும் சக்தியையின் வேறுபாடு இதை நீங்கள் எளிமையான சொற்களில் மீண்டும் எழுதலாம் நீங்கள் எளிதாக காட்டலாம் இது மிகவும் ட்ரிவியல் இந்த விஷயத்தில் மிக ட்ரிவியல் இப்போது இந்த சொல் எங்கிருந்து வருகிறது பவர் இழப்பு இது இவ்வளவு சிறிய ஸ்விட்சிங் ரெகுலேட்டரானால் எவ்வளவு பவர் இழப்பு ஏற்படும் ஸ்விட்சிங் ரெகுலேட்டரின் செயல்திறன் 80 முதல் 95 சதவிகிதம் வரை அதிகமாக இருக்கும் ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் பற்றிய நல்ல விஷயம் இது உள்ளீட்டு வெளியீட்டு மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் நீங்கள் முயற்சி செய்யலாம் மிகவும் அற்பமானது செயல்திறன் உண்மையில் 80 முதல் 95 சதவிகிதம் வரை இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஓவின் விஷயத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் செயல்திறன் மீண்டும் மிகவும் எளிய வெளிப்பாட்டை எழுதலாம்

லோடு மின்னோட்டத்தை iload ஐ இம்முறை Vi இன் அடிப்படையில் எழுதுவேன் அதற்கான காரணம் நான் இந்த கிரவுண்ட் மின்னோட்டத்தை அல்லது தற்காலிக மின்னோட்டத்தை கொண்டு வர விரும்புகிறேன் இந்த டெர்ம் iloadVout இது நீங்கள் அடையக்கூடிய தியரிட்டிக்கல் செயல்திறன் எனது அதிகபட்சம் என்று நான் கூறமாட்டேன் கோட்பாட்டளவில் நான் கூறுவேன் அதிகபட்ச செயல்திறன் இதுதான் இப்போது உண்மையில் இது அதிகபட்ச சாத்தியம் அதிகபட்ச சாத்தியமான செயல்திறனைக் காட்டிலும் எப்போதும் குறைவானது எனவே இது என்ன வென்றால் குறைந்த இன்புட் அவுட்புட் வேறுபாட்டுடன் செயல்திறன் மேம்படுகிறது என்பதைக் காண்பது எளிது

குறைந்த இன்புட் அவுட்புட் வேறுபாடுகளுடன் அந்த செயல்திறன் மேம்படுகிறது பொதுவில் கிடைக்கக்கூடிய பல டேடா ஷீட் பண்புகள் இந்த வகையான புரிதலைச் சுற்றியுள்ளன எனவே அது மிகவும் முக்கியமானதாகும் எனவே இப்போது இவை மிகவும் ட்ரிவியலானவை என்று எடுத்துக் கொள்வோம் இப்போது 5 வோல்ட் இன்புட் என்று வைத்துக்கொள்வோம் எளிமை மற்றும் விரைவான கணக்கீடுக்கு நாம் Vout ஐ 2 5 வோல்ட்டாக எடுத்துக்கொள்வோம் நீங்கள் சில செயல்திறனைப் பெறுவீர்கள் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது உங்களுக்குத் தெரியும் என்று நான் நம்புகிறேன் இப்போது நீங்கள் 3 3 வோல்ட் Vi ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் Vi அதே அவுட்புட் இந்த வேறுபாடு என்னவென்றால் இது என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள் இதை எழுதினால் இது 50 சதவிகிதம் சரியா இது 75 சதவீத செயல்திறன் இது 75 சதவீதம் எனவே வீழ்ச்சி குறைவாக இருப்பதால் செயல்திறன் மேம்படும் இங்கே ஒரு முக்கியமான அனுமானத்தை நாம் செய்துள்ளோம் இது iload ≫ iQ iload தற்போதைய மின்னோட்டத்தை விட மிக அதிகம் என்பதுதான் முக்கியமானது ஆனால் நீங்கள் ஐ டி பயன்பாடுகளை எடுத்துக் கொண்டால் நீங்கள் பீரியாடிக்கல் சென்சிங் செய்தால் சில நேரங்களில் உணரவும் அதிக நேரம் தூங்கவும் அங்கு டியூடி சைக்கிள் பொதுவாக 1 சதவீதம் மற்றும் அந்த நேரத்தில் நீங்கள் ரெகுலேட்டரை மூடும்போது இந்த iQ ஆதிக்கம் செலுத்தும் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணாக மாறத் தொடங்குகிறது இது கவலைப்படும் அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தும் எண்ணாக மாறும் அதனால் உங்கள் பவர் சப்ளையை வடிவமைக்கும் போது நீங்கள் பார்த்துக் கவனிக்கவும் இந்த தற்போதைய மின்னோட்டத்தை கவனமாக கவனிக்கவும் இது iload ற்கு எந்தவொரு பெரிய ஒப்பீட்டிலும் இருக்காது என்பது தெரியும் ஆனால் உண்மை என்னவென்றால் iload ஐ நீண்ட நேரம் பயன்படுத்தப் போவதில்லை இந்த IOT சாதனம் பெரும்பாலும் ஸ்லீப் மோடில் உள்ளது நான் குறிப்பிட்டபடி டியூடி சைக்கிள்கள் 1 சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளன எனவே இது ஒரு மேலாதிக்க எண்ணாக மாறத் தொடங்குகிறது ஆகவே ரெகுலேட்டரை தேர்வு செய்யும் போது தற்போதைய மின்னோட்டத்தை கவனிக்கவும் ஓவில் குறைந்த அளவிலான தற்போதைய மின்னோட்டமே உள்ளது அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் இந்த ரெகுலேட்டர்களைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் ஏனெனில் அவை குறைந்த விலை என்பதால் அவை குறைந்த நாய்ஸ் கொண்டவை எனவே குறைந்த விலை குறைந்த நாய்ஸ் இவை அனைத்தும் சில முக்கிய நன்மைகள் இந்த லோடு மற்றும் இந்த iQ இந்த லோடு மின்னோட்டத்தைப் பற்றி நாங்கள் குறிப்பிட்டுள்ளதைப் பாருங்கள் எனவே மக்கள் உண்மையில் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல எல் ஓக்களைப் பயன்படுத்துகிறார்கள்

இந்த சுற்றில் நீங்கள் அதைச் செய்யலாம் ஏனெனில் ஒரு எல் ஓ மிகச் சிறிய சாதனம் எனவே லோடு ஸ்பிலிட்டிங் லோடு ஸ்பிலிட்டிங் என அழைக்கப்படுவதை நீங்கள் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் பயன்படுத்திய உங்கள் எல் ஓவிலிருந்து ஒரு நல்ல செயல்திறனைத் தொடர்ந்து பெறுகிறீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் உங்களிடம் ஒரு பவர் சோர்ஸ் உள்ளது உங்களிடம் ஒரு பவர் சோர்ஸ் உள்ளது இது 5 வோல்ட் என்று கருதுவோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு எல் ஓவைப் பயன்படுத்தி சில லோடுகளை இணைக்கிறீர்கள் இங்கே கிடைக்கும் அதே 5 வோல்ட்டுகளையும் நீங்கள் எடுத்து மற்றொரு எல் ஓவைப் பயன்படுத்தி மற்ற லோடுகளை இந்த வழியில் இணைக்கவும் இது 3 வோல்ட் என்று சொல்லலாம் இது 3 வோல்ட் சரியா எனவே இவை ஒன்றாக எல் வின் செயல்திறனைக் குறைத்திருக்கும் இதுவும் ஒரு எல் எனவே எல் ஓ ஒரு எல் ஓ ஒன்றாக செயல்திறனைக் குறைத்திருக்கும் என்று நான் கூறுவேன் ஆனால் அவற்றை பிரிப்பது லோடு ஸ்பிலிட்டிங் முறையில் அவற்றை பிரிக்க நீங்கள் முயற்சிக்கும்போது மேலும் சிறந்த செயல்திறனுடன் வடிவமைப்பிற்கும் உகந்ததாக இருக்கலாம் எனவே ஒன்று மட்டும் இல்லை ஆனால் நீங்கள் அவற்றில் பல தேர்வுகளை செய்ய விரும்பும் நேரங்கள் இருக்கலாம் எனவே இது கூறுகளின் தேர்வாக முக்கியமான அம்சமாகும்

லீனியர் ரெகுலேட்டர்கள் மற்றும் சுவிட்ச் ரெகுலேட்டர்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒப்பீட்டை உருவாக்குவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே லீனியர் ரெகுலேட்டர்களைப் பார்ப்போம் உங்களிடம் Vout Vi ஆக இருக்க வேண்டும் பக் மாற்றிகளுக்கு மட்டுமே இது உண்மை இது மிகவும் எளிமையான விஷயம் அதாவது இந்த விஷயத்தில் இது நெகிழ்வானது என்றும் நீங்கள் கூறலாம் உண்மையில் இது மற்றொரு விஷயம் இது உண்மையில் குறைந்த செலவு இது குறைந்த நாய்ஸ் பாஸ் எல்லா நேரத்திலும் விரைவாக பதிலளிக்கும் வரையறுக்கப்பட்ட செயல்திறன் மோசமானது செயல்திறன் என்று நான் சொல்வது சரி என்று நினைக்கிறேன் உண்மையில் செயல்திறன் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டுள்ளது செயல்திறனுக்கு விரைவாக பதிலளிக்கிறது என்று நான் கூறுவேன் இங்கே நாய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் அதிக இரைச்சல் விரைவாக பதிலளிக்கவில்லை இந்த எண்கள் செயல்திறன் அருமையானது மிகச் சிறந்த செயல்திறன் உண்மையில் கட்டுப்படுத்தப்படவில்லை மிகவும் திறமையான உயர் செயல்திறன் பொதுவாக இது 95 சதவிகிதம் கூட அதிகமாக இருக்கலாம் இது 85 சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்க முடியாது நிச்சயமாக 95 சதவிகிதத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே நேரியல் மற்றும் சுவிட்ச் ரெகுலேட்டரின் நல்ல கண்ணோட்டம் நீங்கள் நடைமுறையில் பார்த்தால் ஒரு ஐ டி அமைப்புகளின் பார்வையில் இருந்து வேறு வழியில்லை முற்றிலும் வேறு வழியில்லை எல் ஓக்களை மட்டுமே கொண்ட ஒரு அமைப்பை நீங்கள் கொண்டிருக்க முடியும் அல்லது சுவிட்சிங் பக் மாற்றிகள் அல்லது பஸ் மாற்றிகள் மட்டுமே முடியும் எதுவாயினும் நீங்கள் சிஸ்டத்துடன் ஒன்றியமைய வேண்டும் ஐ டி என்பது உங்கள் ஐ டி பயன்பாட்டிற்கான எம்பட்டட் சிஸ்டத்தின் போர்டில் இரு வகை ரெகுலேட்டர்களுடனும் இணைந்திருக்க வேண்டும் இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் உண்மையில் என்ன நினைக்கவேண்டும் மிகவும் தர்க்கரீதியான விஷயம் என்னவென்றால் நான் என்ன செய்ய முடியும் என்பது தான் நான் எப்படி லீட் லீனியர் சுவிட்ச் ரெகுலேட்டர்களுடன் சுவிட்ச் ரெகுலேட்டர்களை கலந்து பொருத்துவது என்பது பெரும்பாலும் உங்கள் எம்பட்டட் சிஸ்டம் அது பேட்டரி மூலம் இயக்கப்படும் நாங்கள் குறிப்பிட்டுள்ள கேட் வே போர்டு போன்ற சற்றே பெரிய எம்பட்டட் சிஸ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு லீட் அமில பேட்டரியிலிருந்து கூட சக்தி பெறுவீர்கள் பல முன்னணி அமில பேட்டரிகள் இருக்கலாம் எனவே ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்வோம் இந்த விஷயங்களை நீங்கள் எவ்வாறு கலந்து நன்மை பெற முடியும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே மீண்டும் வரைபட போர்டுக்குச் செல்வோம் ஒரு பேட்டரி வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பேட்டரி என்று சொல்லலாம் இது உங்களுக்கு 24 வோல்ட்ஐ தருகிறது இப்போது நான் 2 4 வோல்ட்ஐ உருவாக்க ஆர்வமாக உள்ளேன் என்று சொல்லலாம் எனவே நான் மிகவும் எளிமையான வகையில் வரைவேன் நான் என்ன செய்யப்போகிறேன் என்றால் இப்போது இங்கே என் Vi இருக்கிறது இது 24 வோல்ட்டுகளுக்கு சமம் எனவே இதை நான் அழித்து விடுகிறேன் இது பேட்டரி மூலமாகும் நான் என்ன செய்வேன் இதை ஒரு பக் மாற்றிக்கு ஃபீட் செய்வேன் 4 வோல்ட் நாய்ஸ் நிறைய ரிப்பிள் நிறைய ரிப்பிளை இங்கே பெறுவேன் இந்த நாய்ஸ் மற்றும் ரிப்பிளை பொறுத்துக்கொள்ளக்கூடிய நம் லோடுகளுடன் நான் அதை இணைப்பேன் ஆனால் நான் இந்த 2 4 ஐ எடுத்து இப்போது ஒரு எல் ஓவுடன் இணைப்பேன் அது 2 4 ஆக இருந்தால் நான் உருவாக்குவேன் நான் 2 2 ஐ உருவாக்குவேன் அல்லது சில சுமைகளுக்கு 1 8 வோல்ட் கூட உருவாக்குவேன் இப்போது RL1 மற்றும் RL2 என்றால் என்ன என்பது கேள்வி நான் அவற்றுடன் எந்த வகையான லோடுகளை இணைக்கிறேன் டிஜிட்டல் டொமைனில் உள்ள எதுவும் ஒரு கிளாக் உயர்வு அடிப்படையில் கிளாக் விளிம்பின் எழுச்சிகிளாக் விளிம்பின் எழுச்சியில் ஒரு டிஜிட்டல் சுற்றின் பல பகுதிகள் சுவிட்சாகிறது சுவிட்சாகும்போது நீங்கள் RL1 ஐ இந்த டிஜிட்டல் லோடுகள் மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க சாதனங்கள் அனைத்துடனும் இணைக்க முடியும் அவை முக்கியமாக நிறைய ரிப்பிள்களை கொண்டிருக்கின்றன ஆனாலும் அவை கவலைப்படாது ஏனென்றால் அவற்றால் பொறுத்துக்கொள்ள முடியும் அவை லாஜிக் மட்டத்தை மட்டுமே தேடுகின்றன எனவே அடிப்படையில் அவை அனைத்தும் குறைந்த மின்னழுத்தத்தில் வேலை செய்கின்றன அவை குறைந்த மின்னழுத்தத்தில் வேலை செய்கின்றன அவை மிக அதிக வேகத்தில் மாறுகின்றன சத்தமில்லாத ரிப்பிள் இன்புட்டை எடுப்பதில் அவைகளுக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை ஆனால் இப்போது நீங்கள் எடுத்துக் கொண்டால் எல் ஓ RL2 ல் நீங்கள் அனலாக் லோடுகளைத் தேர்வு செய்வது பொதுவானது இது சென்சார்கள் அல்லது முக்கியமாக அனலாக் சென்சார்கள் அவுட்புட்டின் அடிப்படையில் வழங்கல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டி உள்ளது நாய்ஸி சிக்னலை அவைகளால் பொறுத்துக்கொள்ள முடியாது எனவே துல்லியமான சுத்தமான சிக்னல் சுத்தமான அவுட்புட் சுத்தமான அவுட்புட் இது 1 8 வோல்ட்

குறைந்த ரிப்பிள் நீங்கள் இந்த குறைந்த ரிப்பிளை சேர்க்கலாம் எனவே நன்மை என்னவென்றால் நீங்கள் முழு அமைப்பையும் கலந்து பொருத்த முடியும் எனவே நாம் இங்கே கொஞ்சம் கீழே செல்லலாம் எனவே இது உண்மையில் நடக்கும் என்பதை நீங்கள் காணலாம் இது உண்மை உங்கள் பவர் சப்ளை தொகுதியின் வடிவமைப்பில் இதை மிக முக்கியமான புள்ளியாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஓன்றை கவனியுங்கள் எல் ஓ க்குள் இங்கு வருவது மிகவும் சத்தமாக நிறைய ரிப்பிளுடன் இருக்கிறது மேஜிக்காக நீங்கள் இங்கே ஒரு நல்ல சுத்தமான சிக்னலை பெறுவீர்கள் சுத்தமான டி சி வெளியீடு இங்கே உள்ளது அதேசமயம் இங்கே அது சரியானதைக் கொண்டுவருகிறது எனவே இது உண்மையில் எவ்வாறு பெறப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த எல் ஓவின் அவுட்புட்டில் அழகாக டி சி சிக்னலைப் பெற நீங்கள் எந்த பாராமீட்டர்களைப் பார்க்க வேண்டும் அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய தேர்வு பாராமீட்டர்கள் உள்ளன இது ரிப்பிள் இன்புட் நாய்ஸ் மற்றும் ரிப்பிள் இன்புட்டை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிஸ்டத்தின் அவுட்புட்டில் ஒரு நல்ல டி சிஐ தரும் இது மிக முக்கியமான விஷயம் இப்போது இதன் பொருள் ஒருங்கிணைப்பு இருக்கப்போகிறது இப்போது எம்பட்டட் சிஸ்டத்தை தவிர உங்களுக்கு வேறு வழியில்லை என்று நான் சொன்னது போல அதை ஒரு பேட்டரி இயக்கி மூலம் இயக்கவும் இது பேட்டரி இயக்கியாக இருக்கும் நீங்கள் பார்த்தால் மின்னோட்டங்கள் இன்புட் மின்னோட்டம் இன்புட் மின்னோட்டம் மற்றும் அவுட்புட் மின்னோட்டம் என்று சொல்லலாம் நான் ஏன் செய்கிறேன் என்று பார்ப்போம் இது நான் இங்கே ஒரு முக்கியமான புள்ளியை இயக்குகிறேன் இன்புட் மின்னோட்டம் ii மற்றும் அவுட்புட் மின்னோட்டம் iout மிகவும் எளிமையானது லீனியர் ரெகுலேட்டர் பற்றி பார்த்தால் IQ நாம் குறிப்பிட்டுள்ளோம் இது quiecent மின்னோட்டமாகும் அதை மீண்டும் எழுதுகிறேன் q u i e c e n t துரதிர்ஷ்டவசமாக இந்த c மற்றும் e ஆகியவை ஒரே மாதிரியாக இருக்கின்றன அதை மீண்டும் எழுதுகிறேன் q u i e c e n t தற்காலிக மின்னோட்டமும் தரை மின்னோட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான விஷயம் சிலர் தற்காலிக மின்னோட்டத்தைப் பயன்படுத்துகிறார்கள் மேலும் சிலர் தரை மின்னோட்டத்தைப் பற்றி பேசுகிறார்கள் இது பூஜ்ஜியமற்ற ஒன்றாகும் இது உண்மையில் பூஜ்ஜியமற்ற உரிமை இது உண்மையில் பூஜ்ஜியமற்றது அது மிக முக்கியமான விஷயம் எனவே ஒரு முக்கியமான பாராமீட்டராக நான் முன்பு குறிப்பிட்டது போல் இதைநீங்கள் பார்க்க வேண்டும் இப்போது நீங்கள் பேட்டரி ஆயுளைப் பார்த்தால் அந்த பேட்டரியின் உதாரணத்தை நாங்கள் எடுத்தோம் எனவே தற்போதைய செயல்திறன் சிலர் Iground என்று கூறுகிறார்கள் எனவே அது முக்கியமானது ஆனால் இந்த சமன்பாட்டில் நாம் தருவிக்க முயற்சிக்கும் முக்கிய விஷயம் முதலில் இது பூஜ்ஜியமற்றது இந்த iQ வை நீங்கள் எவ்வாறு விளக்குகிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் லோடு மின்னோட்டங்கள் அதிகமாக இருந்தால் அதாவது Iload அதிக தற்காலிக உயர் எண் அதாவது அவுட்புட் லோடு மின்னோட்டம் மிகவும் அதிகமாக உள்ளது இப்போது ஆயுள் இதைச் சார்ந்தது அதாவது பேட்டரி ஆயுள் நேரம் லோடு மின்னோட்டத்தைப் பொறுத்தது எனவே இது லோடு மின்னோட்டத்தைப் பொறுத்தது ஆனால் நீங்கள் அதை எப்போதும் லோட் செய்யவில்லை என்றால் மற்றும் லோடுகள் எல்லா நேரத்திலும் முடக்கப்பட்டும் இருந்தால் ஆதிக்கம் செலுத்தும் விஷயம் உண்மையில் டியூடி சைக்கிள் 1 சதவிகிதத்திற்கும் குறைவாக உள்ளது பின்னர் தரை மின்னோட்டம் முக்கியமானது பின்னர் பேட்டரி ஆயுளை சார்ந்துள்ளது இங்கே இந்த விஷயத்தில் இது Iload ஐ மட்டுமே சார்ந்துள்ளது இந்த நேரத்தில் அது iQ ஐ சார்ந்தது எனவே நீங்கள் பல ஈவென்ட்ஐ கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் iQ ஆதிக்கம் செலுத்தும் பல நிகழ்வுகள் இருந்தால் பின்னர் iQ பற்றி கவலைப்பட வேண்டாம் Iload மிகச் சிறியதாக இருந்தால் நோட் தூங்கும் நேரத்துடன் ஒப்பிடும்போது Iload எத்தனை முறை வருகிறதோ iQ அதிகமாக உள்ளது பின்னர் நீங்கள் இந்த iQ வை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் பேட்டரியின் ஆயுட்காலத்தை வெறுமனே ஆம்பியர் மணிநேர பேட்டரி என்று கணக்கிடலாம் இது பேட்டரியின் திறனைத் தவிர வேறொன்றுமில்லை இது ஆம்பியர் மணிநேரத்தில் லோடு மின்னோட்டத்தால் வகுக்கப்படுகிறது மொத்த மின்னோட்டத்தை அடிப்படையில் Iஒ இது உண்மையில் நீங்கள் லோடு சராசரியை எடுக்க வேண்டும் அல்லது இது பேட்டரியின் ஆம்பியர் மணிநேரங்கள் Iloadமற்றும் iq இன் சராசரியால் வகுக்கப்படுகிறது iq தற்போதைய மின்னோட்டத்தைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே நீங்கள் லோடு ட்ராப் அவுட் ரெகுலேட்டரை தேர்வு செய்யும்போதும் மற்றும் பக் மாற்றிஎல் ஓக்கு இடையே ஒரு தேர்வு செய்யும் போது விவாதித்த காரணிகள் மிக முக்கியத்துவமானவை இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும்

நீங்கள்உண்மையில் ஒரு நல்ல சிறிய படத்தை கற்பனை செய்து பாருங்கள் Iload என்று சொல்லலாம் ஆனால் Iload இது அதிகபட்ச மின்னோட்டமாகும் எல் ஓவின் அவுட்புட் அல்லது ஒரு சூழ்நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் இதை மீண்டும் எழுத வேண்டும் இது எப்போதும் சாதாரணமாக இருப்பது நல்லதல்ல நீங்கள் நிலைத்தன்மைக்கு அவுட்புட் மின்தேக்கியை வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் Iload உள்ளது இது RL ஆகும் இது Iload ஐ இழுக்கும் ஐ இழுக்கும் நீங்கள் இப்போது நிகழ்தகவை எடுத்துக் கொண்டால் சிஸ்டத்தின் நிகழ்தகவை எடுத்துக் கொண்டால் இது இப்போது x அச்சுடன் இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் 0 உடன் தொடங்குவேன் ஒருவேளை நான் 1 வரை செல்வேன் சிஸ்டம் உண்மையில் ஒரு சிறிய அளவு மின்னோட்டம் இழுப்பதற்கு செலவழிக்கும் நேரத்தின் அளவு மிக உயர்ந்தது என்று சொல்வோம் பல சாதனங்கள் உண்மையில் அதிகபட்ச சுமை மின்னோட்டத்தை எடுக்கவில்லை என்பதை இது தெளிவாகக் குறிக்கிறது அவர்கள் கணிசமான நேரத்தையும் செயலற்ற நிலையில் செலவழிப்பதாகத் தெரிகிறது இங்குதான் iq முக்கியமானது தரை மின்னோட்டம் முக்கியமானது இது நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்திருக்கக்கூடிய பல விஷயங்களிலும் உண்மை நம் அன்றாட வாழ்க்கையிலும் நாம் அதைத்தான் செய்கிறோம் அழைப்புகளைப் வராத நேரத்திலும் நீங்கள் தொலைபேசியை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் தொலைபேசியை அந்த நேரத்தில் சார்ஜ் செய்கிறீர்கள் உங்கள் தொலைபேசி ஒன்று அல்லது 2 அழைப்புகளைப் பெற்றிருந்தாலும் மாலை நேரத்தில் முழு சார்ஜ் பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்ட நேரத்தின் எண்ணிக்கையையும் பேட்டரி சந்தித்த சார்ஜ் சுழற்சிகளின் எண்ணிக்கையையும் பொறுத்து 30 சதவிகிதம் அல்லது 40 சதவிகிதம் என்று இருப்பதை காண்பீர்கள் எனவே இது உங்கள் அன்றாட வாழ்க்கையுடன் நீங்கள் உண்மையிலேயே தொடர்புபடுத்தக்கூடிய ஒன்றாகும் இது தற்போதைய மின்னோட்டம் ஒன்றுமில்லை என்பதை தெளிவாகக் குறிக்கிறது ஆனால் குறைந்த டிராப் அவுட் ரெகுலேட்டரை நீங்கள் தேர்வுசெய்யும்போது தரை மின்னோட்டங்கள் மிகவும் கவனமாகக் கருதப்பட வேண்டும்